ஹலோ இது நானோ காம்போசிட் வகுப்பு இந்த வகுப்பில் நானோ காம்போசிட்டுடன் இணைந்துள்ள இஸ்யூஸ் பற்றி நாம் பார்க்கப்போகிறோம் இது மிகவும் சுவாரஸ்யமான பகுதி பொதுவாக காம்போசிட் மிகவும் சுவாரஸ்யமான பகுதி நீங்கள் முடிந்த வகையில் பலதரப்பட்ட காம்போசிட்டுகளை பெற்றுளீர்கள் காம்போசிட் மெட்டீரியல்களை வரையறுத்தால் வெவ்வேறு வகையான மெட்டீரியல்களை ஒன்றாக சேர்க்கும்பொழுது இறுதியாக கிடைக்கும் பொருள் இது அதில் உள்ள ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள்களின் கலவையாகும் வழக்கமாக இது எந்தவொரு பொருள்களில் இருந்தும் தனியாகப் பெற முடியாத பண்புகளைக் கொண்டிருக்கும் இது ஒருங்கிணைத்த விளைவுகளைக் கொண்டுள்ளது ஆகையால் இதனையன்றி வேறெந்த தயாரிப்பையும் உங்களால் எளிதாகப் பெற முடியாது மனிதனால் உருவாக்கப்பட்டது தவிர இயற்கையில் பல விதமான காம்போசிட்டுகள் உள்ளன நானோ காம்போசிட்டுகளில் காம்போசிட் பகுதியானது இன்னும் அதே மாதிரியே உள்ளது நோக்கம் என்னவென்றால் நீங்கள் இரண்டு விதமான அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட பொருளைகளை ஒன்றாக சேர்க்கும்போது ஆனால் முக்கியமாக ஒரு பகுதி நானோ அளவில் ரெயின் போர்ஸிங் பொருளின் வகையை சேர்ந்ததாக இருக்க வேண்டும் இது சில சவால்களை நிறுத்துகிறது இருந்தாலும் இது சுவாரஸ்யமானது ஏனெனில் நானோ அளவில் ஒரு சிறப்புத்தன்மை உள்ளது ஆனால் அதற்கு மேலாக சில குறிப்பிட்ட சவால்களை அதாவது நீங்கள் நானோ காம்போசிட்டுகளை பயன்படுத்தி வேலை செய்யும்போது அதை எப்படி செயல்படுத்த கையாள முயற்சிக்க வேண்டும் என்பதில் சவால்களை நிறுத்துகிறது எனவே இன்றைய வகுப்பின் கற்றல் நோக்கம் நானோ காம்போசிட்டுகள் உடனான சவால்களை காண்பதே ஆகும் இந்த வகுப்பின் வெவ்வேறு பகுதிகளில் நாம் அடிப்படை கோட்ப்பாடுகளை மட்டும் காணப்போகிறோம் நானோ காம்போசிட்டுகளை நீங்கள் பெறக்கூடிய வழிகளில் நமக்கு உதவக்கூடிய பால் மில்லிங் பற்றி நாம் சிலவற்றைக் காண போகிறோம் ஆனால் அதை பெறுவது மிக சுவாரஸ்யமான வழி இந்த படிப்பின் மூலமாக நானோ மெட்டீரியல்களை பெறுவதற்கான தொழில்நுட்பம் நானோ மெட்டீரியல் என்றால் என்ன அதன் சில இறுதி பயன்பாடுகள் இவற்றை நாம் பார்க்கப் போகிறோம் இந்த படிப்பின் வாயிலாக நாம் இந்த அனைத்து கருத்துகளையும் கோட்பாடுகளையும் மேலோட்டமாக அறிந்து கொண்டிருக்கிறோம் மேலும் இந்த வகுப்பில் பால் மில்லிங்கை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் இதன் புதிய பரிமாணம் அதிசக்தி பால் மில்லிங் என்றழைக்கப்படுகிறது மேலும் இது பால் மில்லில் இருந்து சில வேறுபாடுகளைக் கொண்டுள்ளது நான் கூறுவது என்னவென்றால் பால் மில்லினால் நீங்கள் செய்ய முடிந்ததில் குறிப்பிடும்படியான சில குறைகள் உள்ளன அதிசக்தி பால் மில்லினை உபயோகப்படுத்துவதால் எப்படி அந்த குறைகளை நீங்கள் உண்மையில் களைய முடியும் என்பதை பார்க்கப் போகிறோம் இந்த ஒரு கோணத்தில் காம்போசிட்டுகளை பற்றி நீங்கள் பேச தொடங்கும் பட்சத்தில் நீங்கள் பெற்றிருப்பது ஒரு மேட்ரிக்ஸ் மற்றும் அதன் உள்ளே அமைத்திருக்கும் ரெயின் போர்சிங் ஏஜென்ட் எனவே இந்த மேட்ரிக்ஸ் என்பது பெரும்பகுதியாக உள்ளது இங்கே அமைந்துள்ள இரண்டாவது பகுதி மேட்ரிக்ஸுடன் ரெயின் போர்சிங் செய்யப்படும் இது மேட்ரிக்சின் குறுக்கே பரப்பப் படுகிறது எனவே நாம் என்ன தெரிந்து கொண்டோம் என்பதை அறிய டிஸ்பெர்சன் செயல்பாட்டில் நாம் என்ன நிறைவேற்றி இருக்கிறோம் அதில் ஏதாவது குறை தென்படுகிறதா அவ்வாறு இருந்தால் அதை எப்படி சரி செய்து மேம்படுத்துவது என்பது முக்கியமானதாகும் எனவே நானோ காம்போசிட்டுகளில் டிஸ்பெர்சன் என்பதை மையமாக வைத்து இந்த வகுப்பில் நாம் பார்க்கப் போகிறோம் மேலும் நானோ காம்போசிட்டுகளின் தூய்மையைப் பற்றியும் படிக்கக் போகிறோம் அணைத்து விதமான அறிவியல் செயல்பாடுகளிலும் வருகின்ற தூய்மை குறைவிற்கான மூல காரணம் எங்குள்ளது மிகவும் தூய்மையான பொருள்களை பெறுவதை பற்றியும் சில பயன்பாட்டுகளுக்காகவும் வேறு சில காரணங்களுக்காகவும் அதை உபயோகிப்பது பற்றியும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இனிமேல் நீங்கள் தூய்மையான மெடீரியல்களை உங்கள் ஆராய்ச்சிக்கு பயன்படுத்த துவங்கப் போகிறீர்கள் நானோ காம்போசிட்டுகளில் இந்த தூய்மையற்ற நிலை எங்கிருந்து வருகிறது இதற்காக நாம் ஏதாவது செய்ய முடியுமா இந்த வகுப்பில் அதற்கான சில வழிகளையும் நாம் பார்ப்போம் இதன் மூலம் நானோ காம்போசிட் பீல்டில் நீங்கள் கொஞ்சம் அறிந்து கொள்வீர்கள் என்று கருதுகிறேன் எனவே நாம் பால் மில்லில் இருந்து தொடங்குவோம் நடைமுறையில் கெமிக்கல் இன்ஜினியரிங் மாணவர்கள் மினெரல் பெனிபிகேஷன் என்றொரு கோர்ஸை படிக்கிறார்கள் மெட்டலர்ஜிக்கல் அண்ட் மெட்டீரியல்ஸ் என்ஜினீரிங்கில் நாம் இங்கே மெட்டலர்ஜிக்கல் என்ஜினீரிங்கின் பாரம்பரிய வடிவமான ஓவர் ட்ரெஸ்ஸிங் என்ற கோர்ஸைப் படிக்கிறோம் ஆனால் பொதுவாக மெட்டீரியல்களைப் பற்றியுள்ள அணைத்து கோர்ஸுகளிலும் நீங்கள் எப்படி அந்த மெட்டீரியலைப் பிளக்க முடியும் எப்படி அந்த மெட்டீரியலில் இருந்து தேவையானதைப் பிரிக்க அல்லது அதை மாற்ற முடியும் அதற்கு என்னென்ன செயல் முறைகள் உள்ளன அதற்கு என்னென்ன அளவுகோல்கள் உள்ளன எப்படி ஒரு வடிவ அளவு உள்ள ரா மெட்டீரியலில் இருந்து இன்னொரு வடிவ அளவு உள்ள செயல்முறைக்கு உட்படுத்தப்பட்ட மெட்டீரியல் ஆக்க போகிறீர்கள் அதன் பிறகு எவ்வாறு அது பயன்பாட்டுக்கு உகந்ததாக மாறுகிறது அல்லது சில தொழிற்சாலை செயல்முறைகளுக்கு உள்ளீடாக வழங்கப்படுகிறது நிறைய தொழிற்சாலைகளுக்கு இது தேவைப்படுகிறது தொழிற்சாலையில் வெளியீட்டை நீங்கள் எதிர் பார்க்கும் போது அந்த மெட்டீரியலில் எப்பொழுதும் ப்ரீ ப்ராசஸிங் செய்யப்படும் இது மிகவும் கிளீனாகவும் சிறந்த அமைப்பு முறையில் உள்ளது நீங்கள் சிறந்த அல்லது பிளாட் சீட் மெட்டீரியல்களைப் பெறுவீர்கள் அல்லது தொழிற்சாலையில் கிளீனான பளபளக்கும் இறுதி தயாரிப்பினைப் பெறுவீர்கள் நீங்கள் இங்கே பார்ப்பது ஒழுங்கற்ற வடிவத்தில் உள்ள உடைந்த மெட்டீரியல் ப்ளாக்குகளை இதற்கு எந்த வித குறிப்பிட்ட அஸ்பெக்ட் ரேஷியோ இல்லை இது தூய்மையாகவோ அல்லது தூய்மையற்றோ இருக்கலாம் இன்றைக்கு சுத்தமாகவும் சீராகவும் உள்ள மூலத்திலிருந்தும் கிடைத்துள்ளது நாளை சுத்தமற்ற அல்லது சீரற்ற மூலத்திலிருந்து கிடைக்கலாம் அதனால் நிறைய பெரிய அளவு தொழிற்சாலைகள் அவற்றின் வாயிலுக்கு வரும்போதே ரா மெட்டீரியலில் முக்கியமான ப்ராசஸிங்கை நிகழ்த்துகின்றன அவற்றின் வாயிலை விட்டு செல்லும்போது இறுதி தயாரிப்பாக செல்கின்றன பல தொழிற்சாலை செயற்பாடுகள் மெட்டீரியலை உடைத்து அதை தூய்மையாக்கி பல பிரிவாக பிரித்து பின்பு பயன்படுத்துகின்றன எனவே இந்த தொழில்நுட்பம் பால் மில் என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு மெட்டீரியல்களை உடைப்பதற்கான செயல்பாடு இதை இன்னும் பல வகைகளில் உபயோகிக்கலாம் ஆனால் வழக்கமாக மெட்டீரியல்களை உடைக்கும் நோக்கத்துடனே இதன் பயன்பாடு உள்ளது இதன் செட்டப் எளிமையாக உள்ளது படத்தில் நீங்கள் ஒரு சிலிண்டரை பார்க்கிறீர்கள் நீங்கள் ஒரு வட்ட வடிவம் இரண்டு ரோலர்களில் அமைந்துள்ளதை பார்க்கிறீர்கள் எனவே சிலிண்டர் அந்த இரண்டு ரோலர்களில் அமர்ந்துள்ளது இந்த ரோலர்கள் சுற்றுகின்றன நாம் இங்கே பெற்றிருப்பது இந்த ரோலர்கள் இயற்கையாகவே சுற்றுகின்றன ஏனெனில் ரோலர்கள் இந்தவகையில் சுற்றும் பொழுது சிலிண்டர் தானாகவே எதிர்மறையான திசையில் சுற்றுகிறது இந்த ரோலர்கள் கடிகார முள்ளுக்கு எதிர்திசையில் சுற்றிக்கொண்டு உள்ளன சிலிண்டரின் உள்ளே பால்கள் உள்ளன இந்த பால்கள் கடினமான மெட்டீரியலில் உருவாக்கப்பட்டுள்ளன இந்த சிலிண்டர் சுற்றும்போது சிலிண்டரின் உள்ளே நீங்கள் பார்ப்பது சாம்பிள் மெட்டீரியல் வழக்கமாக பால் மில் என்பது ஒரு ஜாடி இது ஒரு உருளை வடிவமான ஜாடி எனவே நீங்கள் ஜாடியை திறக்கும்போது ஜாடியின் உள்ளே சில எண்ணிக்கையிலான கடினமான மெட்டீரியலால் ஆன பால்கள் உள்ளன இந்த கடினமான மெட்டீரியல் டங்ஸ்டன் கார்பைடு உள்ளிருக்கும் டங்ஸ்டன் கார்பைடு பால்கள் மிகவும் கடினமான மெட்டீரியல் அவை எளிதாக உடைவதில்லை எனவே நீங்கள் சிலிண்டரின் உள்ளே கொஞ்ச எண்ணிக்கையில் பால்களை நிரப்புகிறீர்கள் மேலும் எந்த சாம்பிளை உடைக்க ஆர்வமாக இருக்கிறீர்களோ அதை சிறிதளவு உள்ளே வைக்கிறீர்கள் சாம்பிள் வழக்கமாக துகள்களாக இருக்கும் அல்லது பெரிய துண்டுகளாக இருக்கும் சாம்பிள் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கிறீர்கள் சில நேரங்களில் நீங்கள் பாலுடன் வைக்கும் சாம்பிள் ஓரளவு நல்ல பவுடராக இருக்க வேண்டும் இப்பொழுது நாம் சிறிது திரவத்தை செலுத்த வேண்டும் இந்த திரவத்தை பற்றி பின்பு நான் பேசுகிறேன் பொதுவாக சிலிண்டரின் உள்ளே முதலில் நாம் இங்கு காண்பது பால் மற்றும் சாம்பிள் இப்போது பால் மில் ஸ்டார்ட் செய்யப்படுகிறது ரோலர்கள் உருள தொடங்குகின்றன ஜாடியும் உருள தொடங்குகிறது இவ்வாறு உருளும் போது சாம்பிள் மெட்டீரியல் உராய்வு காரணமாக பாலால் இழுக்கப்பட்டு சிலிண்டரில் சுவரில் இழுக்கப்படுகின்றன எனவே கொஞ்ச தூரத்துக்கு இழுக்கப்பட்டு அதன் பிறகு அவை விழுகின்றன அவை கீழே விழ துவங்கும்போது என்ன நிகழ்கிறது இந்த நிகழ்வு பால் மற்றும் அதேபோல மெட்டீரியல் சாம்பிள் இரண்டுக்கும் நிகழ்கிறது எனவே இந்த அனைத்தும் இங்கே கீழே விழுந்துவிடுகிறது எனவே என்ன நிகழ்கிறது சாம்பிள் கீழே வந்த பின்பு இந்த கடினமான பால்கள் வந்து அதை மோதுகின்றன எனவே இந்த செயல்முறையில் சாம்பிள் பார்ட்டிகிள்கள் உடைகின்றன இது ஒரு தொடர்ச்சியான ஹேமரிங் செயல்முறையாகும் நீங்கள் ஏதாவதொரு ஒரு துண்டை எடுத்து அதை சுத்தியலால் அடித்து உடைக்கிறீர்கள் ஆனால் அதை ஒரு தடவை உங்கள் செய்வதில்லை நீங்கள் திரும்பத் திரும்ப இந்த செயலை செய்கிறீர்கள் அதே மாதிரி பால்கள் இங்கே உருண்டு கொண்டே இருப்பதால் நீங்கள் பார்ப்பது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை பால்கள் தானாகவே வந்து கீழே விழுகின்றன அதனால் மெட்டீரியல் உடைப்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது எனவே பொதுவாக என்ன நிகழ்கிறது என்றால் இந்த ஹேமரிங் செயல்முறையில் ஈர்ப்பு விசை உதவியாக உள்ளது எனவே பால் வரும்போது ஈர்ப்பு இசையால் கீழே வருகிறது முதலில் உராய்வின் மூலமாக இழுக்கப்பட்டு பின்னர் ஈர்ப்பு விசையால் கீழே விழுகிறது இப்போது பால் மில்லில் உள்ள மெட்டீரியலை உடைத்து பைன் தூளாக்குகிறது வழக்கமான பால் மில்லின் கோட்பாடு என்னவென்றால் இது ஈர்ப்பு விசை மற்றும் உராய்வு விசையின் இரு திசை விளைவாகும் உண்மையில் இது பொதுவாக பால் மில் துகள்களை உடைப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது அளவு குறையக் குறைய துகள் மிகவும் சிறியதாகவும் நேர்த்தியாகவும் மாறுகிறது நீங்கள் 2 மில்லி மீட்டர் அளவுள்ள துகள்களை பெற்றுள்ளீர்கள் அதாவது தோராயமாக சராசரி ரேடியஸ் இரண்டு மில்லிமீட்டர் அளவுள்ள வெவ்வேறு சாம்பிள் துகள்களைக் கொண்டு பால் மில்லிங்கை ஆரம்பிக்கிறோம் அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் கழித்து பால் மில்லிங்கை நிறுத்திவிடுங்கள் சேம்பிலில் இருந்து சிறிதளவு எடுத்து அதன் துகள் அளவை சரி பார்க்க வேண்டும் 2 மில்லி மீட்டர் அளவுள்ள துகளோடு ஆரம்பித்தது 20 மைக்ரான் அளவுக்கு உடனடியாக குறைந்திருக்கலாம் எனவே 2 மில்லி மீட்டர் அளவு இப்போது 20 மைக்ரான்கள் அளவுக்கு குறைவதாக எடுத்துக் கொள்வோம் இது மிகவும் பைன் துகள் நீங்கள் இதை தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட நேரம் செய்வதால் துகளின் அளவு குறைந்து கொண்டே செல்கிறது ஆனால் அளவு மிக மிகக் குறைந்தால் என்ன நிகழும் அது உலர்ந்த பவுடராக உருமாறி பால் மில்லில் மிதக்க ஆரம்பிக்கும் தூசு துகள்கள் காற்றில் மிதப்பது போல் பால் மில்லில் இது மிதக்க ஆரம்பிக்கிறது எனவே இம்பாக்ட் விளைவை ஏற்படுத்தி மோதும் பால்களால் பால் மில்லில் மிதக்கும் இந்த பவுடரை இம்பாக்ட் செய்ய முடிவதில்லை இதன் விளைவு என்னவென்றால் பால் மில் ஓடிக்கொண்டே இருந்தாலும் பால்கள் வெறுமனே உருளுகின்றன மோதி மோதி அடிக்கின்றன ஆனால் உண்மையில் மிதந்து கொண்டே இருக்கும் பவுடரை மோதி அடிப்பதில்லை பால்கள் தனக்குத்தானே ஒன்றோடொன்று மோதிக் கொள்கின்றன இந்த செயல் திறன் அதாவது துகள்களை உடைத்து தூளாக்கும் பால் மில்லின் திறமை நேரம் செல்லச் செல்ல குறைந்துகொண்டே வருகிறது உண்மையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் துகள்கள் அளவில் மிகச் சிறியது ஆனவுடன் அல்லது உங்கள் இலக்கு மிகவும் பைன் துகள்கள் என்றால் நீங்கள் இந்த அமைப்பில் திரவத்தை சேர்க்க வேண்டும் திரவம் ஒரு மீடியமாக துகள்களை ஒன்றாக இணைக்கிறது இது துகள்களை மிதக்க விடுவதில்லை இதனால் துகள்கள் மிகவும் செயல்திறனோடு மோதுகின்றன இந்த செயல்பாடு தொடர்ச்சியாக உடைக்கும் செயலை செய்கிறது எனவே இந்த விதமாக நீங்கள் பெரிய துகள்களை சிறிய துகள்களாக மாற்றுவதை ஆரம்பிக்கலாம் இது ஒரு முக்கியமான தொழில்நுட்பம் இப்போது இங்குள்ள கட்டுப்பாடு என்ன நாம் சில கட்டுப்பாடுகளை இங்கே அறிந்து கொள்ள அவசியமாகிறது பொதுவாக நீங்கள் ஒரு சிலிண்டரை எடுத்துக்கொண்டு அதன் ரோலர்களை ஸ்விட்ச் ஆன் செய்து அவற்றை மிகக்குறைவான ஆர் எம் இல் சுற்ற வைக்கிறீர்கள் ரோலர்கள் மிகக் குறைந்த ஆர்பிஎம் ல் செயல்படுகின்றன எனவே சிலிண்டரும் இதே வகையில் சுழல்கிறது இந்த ரோலர்கள் மிகக்குறைவான ஆர்பிஎம் ல் சுற்றினால் அதன் உள்ளே உள்ள பால்களும் அதே மாதிரியே சுற்றிக்கொண்டு இருக்கின்றன இவை கொஞ்சம் மேல்நோக்கி சுற்றுகின்றன அப்புறம் கீழ்நோக்கி சுற்றுகின்றன மேலும் கீழும் மாறி மாறி சுற்றுகின்றன அப்போது இம்பாக்ட் செயல் இருப்பதில்லை அதனால் துகள்களை உடைப்பது நிகழ்வதில்லை நீங்கள் சிறிதளவு அதிகமான ஆர் ஐ தேர்ந்தெடுத்து வேகத்தை அதிகரித்தால் இந்த ரோலர்கள் சுழலும் விகிதத்தை அதிகரித்தால் என்ன நிகழும் நீங்கள் பால்கள் மேலும் மேலே செல்ல ஆரம்பிப்பதை பார்க்க முடியும் அவைகள் மேலே சென்று பிறகு கீழே விழ ஆரம்பிக்கின்றன இங்கிருந்து கீழே இவைகள் விழும்போது இவைகள் இவ்வாறு விழும்போது சுற்றாது எனவே கிரைண்டிங் செயல்நிகழ ஆரம்பிக்கும் போது இதுதான் நடக்கிறது ரோலிங் மிகுந்த செயல் திறனோடு இல்லாத வரையில் உண்மையில் எந்த கிரைண்டிங் செயலும் நடக்கவில்லை மிகக்குறைந்த அளவான கிரைண்டிங் நடைபெறலாம் ஆனால் இது அவ்வளவு சிறப்பான செயல்திறன் இல்லை நீங்கள் ஆர்பிஎம் ஐ தேவையான அளவு உயர்த்தும்போது பால் சிலிண்டருக்கு மேலெழும்புகிறது அதன் பிறகு கீழே வருகிறது இப்போது சிறிது சுமாரான கிரைண்டிங் நடக்கிறது ஆகையால் ஆர் எம் ஐ அதிகரிப்பதால் கிரைண்டிங் மேம்படுகிறது குறைந்த ஆர்பிஎம் ல் கிரைண்டிங் நடைபெறுவதில்லை நீங்கள் மிக அதிக அளவில் ஆர் எம் ஐ அதிகரித்தால் செயல் திறன் மிகுந்த கிரைண்டிங் நடைபெறும் எனவே இதன் நோக்கம் ஆர் எம் ஐ அதிகரித்துக்கொண்டே செல்வது எனவே உண்மையில் நீங்கள் கிரைண்டிங்கை அதிகமாக பெறும்போது பால் இன்னும் அதிகமான உயரத்துக்கு செல்கிறது மேலும் மோதல் செயலும் அதிகமாகிறது நீங்கள் மிக அதிகமான ஆர்பிஎம் செல்லும்போது அதாவது ஆர்பிஎம் ஒரு குறிப்பிட்ட திரேஷால்டு மதிப்பைவிட அதிகரிக்கும்போது ஒரு வித்தியாசமான நிலையை உணர்கிறோம் நான் சொன்னதுபோல் ஆர்பிஎம் அதிகரிக்கும்போது பால் உயரமாக மேலும் உயரமாக செல்கிறது பின்பு கீழே வருகிறது இதனால் பவுடரின் மேல் ஹேமரிங் நடக்கிறது மிக உயர்ந்த ஆர் எம் ஐ அடையும்போது என்ன நிகழும் என்றால் மைய விலக்கு விசை பாலை சுவற்றில் ஒட்ட வைக்கிறது இதனால் பால் மில் பாலை கீழே விழ அனுமதிப்பதில்லை ஆகவே இது சென்ட்ரிபியூஜிங் என்றழைக்கப்படுகிறது இதுதான் நிகழ்கிறது நீங்கள் ஒரு கயிற்றை ஒரு பாலுடன் சேர்த்து அதை ஸ்விங் செய்யும்போது அது சிறிது உயரத்துக்கு செல்கிறது இப்போது அதை வேகமாக இன்னும் வேகமாக சுழற்றும் போது ஒரு முழுமையான வட்டம் உருவாவதை காண்பீர்கள் இது நடுவில் கீழே விழுவதில்லை இந்த பால் மில்லில் இடைப்பட்ட செயல் உபயோகமான ஒன்றாகும் நீங்கள் அதிக அளவில் ஆர் எம் தேர்ந்தெடுத்தால் அது காற்றிலேயே நிலைப்படும் ஒரு முழுமையான வட்டத்தை உருவாக்கும் எப்போதும் கீழே விழாது இந்த செயல் உபயோகமாக இருக்காது இந்த நிகழ்வுக்கு காரணம் என்னவெனில் பால் மில் ஈர்ப்பு விசை மற்றும் மையவிலக்கு விசை இரண்டுக்குமான ஒரு இணைப்பை சார்ந்துள்ளது பால் மில்லின் உயரமான இடத்திலுள்ள ஒரு புள்ளியை எடுத்துக்கொள்வோம் இங்கு பால் உயரத்தில் உள்ளது கீழ்நோக்கி செயல்படும் விசை ஈர்ப்பு இழுவிசை நிறையின் அளவை ஈர்ப்பு விசை மாறிலியால் பெருக்க கிடைப்பதாகும் மையத்தை விட்டு விலகும் விலக்கு விசையானது mrω2 இது மையவிலக்கு விசை ஒரு குறிப்பிட்ட மதிப்புக்கு கீழே இந்த ω இருக்கும் வரையில் இடைப்பட்ட ஆர்பிஎம் ஆக இருக்கும் ஒரு திரேஷால்டு ω மதிப்பு இருப்பதாக கொள்வோம் இப்போது ஒரு குறிப்பிட்ட ω மதிப்பை கருதுவோம் இங்கே mgmrω2 இந்த ω2 என்பது ஒரு க்ரிட்டிக்கல் மதிப்பு cmω ஆகும் எந்த இடத்தில் mg மதிப்பு mrω2 மதிப்புக்கு இணையாக இருக்கிறதோ அல்லது g மதிப்புக்கு rω2 இணையாக இருக்கிறதோ அந்த மதிப்பு க்ரிட்டிக்கல் மதிப்பு ஆகும் ஒமேகா ω ωc யை விட குறைவாக இருக்கும் ஒரு நிலையில் நீங்கள் இந்த செயல்பாடு நிகழ்வதை காண்பீர்கள் இதன் அர்த்தம் என்னவென்றால் பால் சிலிண்டரின் மேல் பகுதியை அடைவதற்கு முன்பு சென்ட்ரிபியூஜ் நடைபெறாது பால் கீழே விழுந்து அதனால் பவுடருடன் இம்பாக்ட் ஆகிறது ω ωc க்கு இணையாக அல்லது அதைவிட அதிகமாக இருக்கும்போது அந்தத் தருணத்தை குறுக்கிடும் போது மையவிலக்கு விசை அந்தப் புள்ளியில் ஈர்ப்பு விசையை விட அதிகமாக இருக்கும் அதனால் பால் மில்லின் உயர்ந்த பகுதியை பால் அடையும்போது அங்கே தேவையான விசை பாலை வெளிப்புறமாக தள்ளி அதன் பிறகு உட்புறமாக தள்ளுகிறது பால் கீழே வராது மேலும் பவுடரோடு மோதுவதில்லை ஆகையால் கிரைண்டிங் நடைபெறுவதில்லை அதனால் வழக்கமான பால் மில்லுக்கு ஒரு எல்லை உள்ளது இந்த எல்லைக்கு காரணம் புவியீர்ப்பு விசை ஆகும் பூமியில் ஒரு குறிப்பிட்ட ஈர்ப்பு விசை உண்டு பால் மில்லின் இந்த ஈர்ப்பு விசையின் மூலமாக இந்த செயல் நடைபெறுகிறது அதனால் அதிக ஆர் இல் பாலை கீழே இழுக்க முடியாது இந்த எல்லையில் காரணமாக நீங்கள் பால் மில்லிங் செய்ய முடிகிறது முதலில் உங்களுக்கு தேவையானது கொஞ்சம் மையவிலக்கு விசை நான் கூறுவது என்னவெனில் இந்த விசை புவியீர்ப்பு விசையுடன் இணைந்து உராய்வு விசை உருவாக்கி அதன்மூலம் பாலை இழுத்து கடைசியில் பால் கீழே தள்ளப்படுகிறது இந்த செயல்கள் எல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை ω க்ரிட்டிக்கல் மதிப்பை விட கீழே இருக்கும் வரை இந்த கிரைண்டிங் நடைபெறும் எனவே நீங்கள் எக்ஸ்டென்சிவ் கிரைண்டிங் செய்ய விரும்பினால் நீங்கள் நேனோ மெட்டீரியல் உருவாக்க விரும்பினால் நேனோ காம்போசிட்டை செய்ய விரும்பினால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கிரைண்டிங் செய்யவேண்டியுள்ளது பால் மில்லுக்கு லிமிட் உள்ளது இதை நான் உங்களுக்கு காட்டியுள்ளேன் கிரைண்டிங்கை எல்லையற்றதாக வைத்திருக்க வேண்டுமெனில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கீழே ω இருக்க வேண்டும் ஆனால் இது மிகவும் கால அவகாசம் எடுத்துக்கொள்கிறது எனவே இது தேவையானதாக நமக்கு இல்லை இந்த லிமிடேஷனை குறைப்பதற்காக பலர் சுவாரஸ்யமான கருத்துக்களை முன்வைத்துள்ளனர் அந்த கருத்து தான் பிளானெடரி பால் மில் ஆகும் பெயருக்குத் தகுந்தாற்போல் இந்த பால் மில் ஒன்றுக்கு மேற்பட்ட பால்களை கொண்டுள்ளது இங்கே 3 பால் மில்கள் உள்ளன இவை அனைத்தும் வணிக ரீதியாக கிடைக்கின்றன நீங்கள் இவற்றை வாங்க முடியும் இந்த பால் மில்லில் ஒரு மைய சக்கரம் உள்ளது அது சன் வீல் அல்லது சன் சர்க்கிள் என்றழைக்கப்படுகிறது எனவே நீங்கள் ஒரு வளையத்தை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் இது சன் வீல் அதன்மேல் பிளானெடரி பால் மில்கள் அமைந்துள்ளன வழக்கமான பால் மில்லுக்கும் பிளானெடரி பால் மில்லுக்கும் சில வித்தியாசங்கள் இருந்தாலும் முக்கியமான ஒரு வித்தியாசம் என்னவென்றால் பிளானெடரி பால் மில்லில் நடு அச்சு வெர்ட்டிகளாக உள்ளது முன்னர் பார்த்த பால் மில்லில் அச்சு கிடைமட்டமாக இருக்கும் இங்கே வெர்ட்டிகளாக உள்ளது எனவே சிலிண்டர்கள் வெர்ட்டிகளாக உள்ளன மேலும் முழு சன் வீலும் சுழலுகிறது மையத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஆரத்தில் இந்த பால் மில்கள் அமைந்துள்ளன இவ்வாறாக முழு சிலிண்டரும் சுழல்கிறது இந்தத் திசையில் சிலிண்டர் சுற்றிக்கொண்டே உள்ளது மூன்று சிலிண்டர்கள் இங்கே உள்ளன நீங்கள் வேறு வகை சிலிண்டர்களை கூட பார்க்கலாம் இப்போது எல்லாவற்றிலும் சாம்பிளை போடும்போது இவை அனைத்துமே இவ்வாறாக சுழன்று கொண்டிருக்கிறது குறிப்பிட்ட ஆர் இல் சன் வீல் சுற்றுகிறது பிறகு ஒவ்வொரு தனி சிலிண்டரும் சன் வீலுக்கு எதிர்த்திசையில் சுற்றுகின்றன சன் வீல் ஒரு பக்கமாகவும் தனித்தனியான பால் மில்கள் வேறு பக்கமாகவும் சுழல்கின்றன அவை அனைத்தும் சொந்த ஆர் எம் ஐ கொண்டுள்ளன வழக்கமாக பால் மில்கள் சன் வீலை விட அதிக ஆர் எம் ஐ கொண்டுள்ளன இந்த நிலை ஈர்ப்பு விசையை பிரீ செய்கிறது ஏனெனில் இங்கு சன் வீலின் மைய விலக்கு விசை மூலமாகவே பால்கள் தள்ளப்படுகின்றன இந்த சன் வீல் சுழலுவதால் உருவான மைய விலக்கு விசை மையத்திலிருந்து வெளி நோக்கி செல்கிறது எனவே இந்த விசை முன்பு ஈர்ப்பு விசை செய்த வேலையை சமன் செய்கிறது அதன் மூலம் உங்களால் சன் வீலின் ஆர் எம் ஐ கட்டுக்குள் கொண்டு வர முடியும் இது நாம் பெற்றிருப்பது போல் அல்லாமல் மாறுபட்ட ஈர்ப்பு விசை இது பால் மில்லின் நிலைக்கு தகுந்தாற் போல் உள்ளது இந்த நிலைக்கு உட்பட்டு பால் மில்லின் ஆர் எம் ஐ உங்களால் முடிந்த அள்வு மாற்ற முடியும் பால் விழும்போது ஏற்படும் சக்தியையும் உங்களால் மாற்ற முடியும் எனவே உங்களால் கட்டுப்படுத்த முடிந்த ஆற்றலிலேயே பால் திரும்ப விழுகிறது இது நீங்கள் வழக்கமான பால் மில்லில் நிறைவேற்றுவதை விட மிக அதிகம் எனவே பிளானெட்டரி பால் மில் அதிக ஆற்றலில் பால்களை மெட்டீரியலுடன் மோத வைக்க உங்களுக்கு உதவுகிறது இது அதிசக்தி பால் மில் என்றழைக்கப் படுகிறது பால் மில்லின் உதவியால் நானோ அளவில் மெட்டீரியல்களை உருவாக்க முடியும் ஆனால் இது நானோ காம்போசிட்டு உருவாக்கும் அளவு அல்ல நானோகாம்போசிட்டுகளை பொறுத்த வரை பிளானெட்டரி பால் மில்லில் அதிக நானோ அளவை எட்ட உதவுகிறது பிளானெட்டரி பால் மில்லை பயன்படுத்தி வேலையே சிறப்பிக்க பலர் உள்ளனர் அவர்கள் எல்லா வகையான மெட்டீரியல்களையும் உடைத்து பைன் நானோ துகள்களாக செய்து பல விதமான படிப்புக்கு உபயோகப் படுத்துகின்றனர் வரையறைப்படி நீங்கள் பெரிய மெட்டீரியலை உடைக்கிறீர்கள் எனவே இது டாப் டவுன் அணுகுமுறை ஆகும் இந்த டாப் டவுன் அணுகுமுறையில் தான் பால் மில் வேலை செய்கிறது பிளானெட்டரி பால் மில்லை உங்கள் ஆய்வறையில்கொண்டிருந்தால் பரந்த எல்லைக்கு உட்பட்ட மெட்டீரியல்களை உங்களால் மாற்ற முடியும் இந்த ஒரே ஒரு தொழில் நுட்பத்தால் பல வித சாம்பிள் பண்புகளை கொண்ட நானோகாம்போசிட்டுகளை நீங்கள் உருவாக்குகிறீர்கள் சாம்பிள் மிக மிருதுவாக இருந்தால் அதை எளிதாக உடைக்க முடிவதில்லை அது பிளேக் மாதிரி பொருளாக மாறுகிறது இது மிக உதவியான தொழில்நுட்பம் பலர் தற்போது இதை பயன்படுத்தி சிறப்பாக தங்கள் ஆய்வறையில் பரந்த ஆய்வை செய்கிறார்கள் வெறும் இந்த நுட்பத்தை பயன்படுத்தியே செய்கிறார்கள் இது பயன்படுத்த மிகவும் நன்றாக உள்ளது நானோகாம்போசிட்டுகளில் வேலை செய்யும்போது பல்வேறு விதமான மெட்டெரியல்களையும் பயன்படுத்துவதால் பால் மில்லை பயன்படுத்தும் இந்த அணுகு முறை ஒரு பிரகாசமான வாய்ப்பாக உள்ளது ஆனால் அதன் தூய்மை ஒரு பிரச்சினை ஆக உள்ளது இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரம் பால் மில்லை உபயோகப்படுத்துவதால் பால் மில்லின் சுவரும் உடைந்து சாம்பிளின் பைன் துகள்களோடு கலக்கிறது பால் மில்லின் சுவர் மட்டுமின்றி பாலும் கூட உடைந்து சாம்பிளோடு கலக்கக் கூடும் இவ்வாறு பால் மில்லின் சுவர் உடைந்து கலப்பது மிக சிறிய வீதத்தில் இருந்தால் ஏற்றுக் கொள்ள முடியும் தொழிற்சாலைக்கு அதிவேக பால் மில்லை பயன்படுத்தும் போது 5 கிராம் சாம்பிளோ அல்லது ஒரு கிராம் சாம்பிளோ எடுத்து வேலை செய்து பின்பு அந்த 1 கிராம் சாம்பிளை ஆய்வு செய்ய வேண்டும் தொழிற்சாலைக்கு மிக அதிக டன்னில் மெட்டீரியல் உடைக்க வேண்டி இருப்பதால் சில வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் பால் மில்லை தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் பயன்படுத்தி அதன் பிறகு அதன் பாலை நீங்கள் ஆய்வு செய்தால் பால் அதன் மெட்டீரியாலி இழந்து முழுவதுமாக அது தேய்ந்து போய் விடும் அப்போது உண்மையில் பால் மட்டும் சுற்றிக் கொண்டிருக்கும் எனவே தொழிற்சாலையில் ஒரு அட்டவணை போட்டு ஒவ்வொரு 48 மணி நேரத்துக்கும் அல்லது பால்களை பால் மில்லில் இணைப்பார்கள் பழைய பால்கள் விரயமாகி தொடர்ச்சியாக புது பால்கள் இணைக்கப் படுகின்றன தொழிற்சாலையில் ஒரு பொருளை அதற்குப் பொருத்தமாக சாம்பிளோடு சேர்ப்பதால் முழுவதுமாக உபயோகமற்றதாக சாம்பிள் மாறுவதில் இருந்து தடுக்க முடியும் இது ஒருவகையில் கடைசி செயல்பாட்டுக்கு சாம்பிளை மாற்ற உதவுகிறது எனவே இந்த முறையில் செயல்படுத்தப்படும் செயல்முறை பால் மில்லை அதிக நேரத்திற்கு பயன்படுமாறு செய்கிறது இன்னொரு பக்கம் நீங்கள் அதிக தூய்மையான சாம்பிளை சிந்தஸிஸ் செய்யும்போது எப்போது சாம்பிள் தூய்மை ஒரு முக்கியமான தேவையாக உள்ளதோ அப்போது பால் மில்லின் உபயோகம் ஒரு சவாலாக உள்ளது ஏனெனில் பால்கள் உண்மையில் மிகவும் கடினத்துவம் கொண்டதாக இருந்தாலும் கசடுகளை சேர்த்து இணைக்கிறது இரண்டாவது விஷயம் நீங்கள் அசிட்டோன் மாதிரியான அல்லது வேறு சில டிஸ்பர்ஷன் மீடியத்தை சாம்பிளோடு சேர்க்கும்போது அது பவுடர் துகள்களை ஒருங்கிணைத்து அதில் வினை புரிகிறது எனவே வினை புரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதால் கட்டுபடுத்தப்பட்ட சூழ்நிலையிலேயே வேலை செய்ய வேண்டும் என்பதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் சிறிய பைன் துகள்களில் ஆக்ஸைடு உருவாக்கம் நடைபெறலாம் அதனால் இந்தக் கருத்துக்களை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த அமைப்பு உபயோகமற்றது என்று நான் கூறவில்லை ஆனால் நீங்கள் ஆய்வை மேற்கொள்ளும்போது இந்த விஷயங்களை உங்கள் நினைவில் நிறுத்திக்கொள்ள வேண்டும் நான் உங்களுக்கு இந்தப் பிரச்சினையின் மூல காரணத்தை தெளிவாக்கியுள்ளேன் ஏனெனில் இது உங்களுக்குத் தேவையில்லாத வேறு சில பிரச்சினைகளையும் உண்டு பண்ணும் ஏன் நாம் பால் மில்லிங்கை பயன்படுத்துகிறோம் அதனால் என்ன நிறைவேற்ற முடியும் என்பதை பார்த்தோம் ஏற்கனவே பொருள்களை உடைப்பதை பற்றி பேசினேன் வேறுபட்ட பொருள்களை கலப்பதற்கும் இது உதவியாக இருக்கும் என்பதையும் பார்க்கப் போகிறோம் 2 மில்லி மீட்டர் சராசரி அளவுள்ள துகளை நீங்கள் உடைக்க ஆரம்பித்தால் 20 மைக்ரான் அளவுக்கு அது உடைக்கப்படுகிறது நீங்கள் 200 மைக்ரான் அளவுள்ள துகளை பால் மில்லில் போடுவதால் நானோ மீட்டரில் 100s அளவு நிறைவேற்ற முடியும் இது எப்போதும் சாத்தியமாகும் வெவ்வேறான பொருள்களை கலப்பதற்கு பால் மில் உதவுகிறது 2 வெவ்வேறு விதமான பவுடர்களை நீங்கள் கொண்டுள்ளீர்கள் அதை கலப்பதற்கு உபயோகிக்கலாம் மிகவும் திறமையான செயல்முறையை பால் மில் செய்கிறது ஹேண்ட் மிக்சிங் அல்லது ஸ்பாட்டுலா உபயோகிப்பதை விட இது சிறப்பாக கலக்கும் வேலையை செய்கிறது இது வேறுபட்ட பொருள்களையும் உடைப்பதற்காக மற்றும் கலப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது அதனால் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது நீங்கள் ஒரு கடினமான பொருள் மற்றும் ஒரு மிருதுவான பொருளை பால் மில்லில் சேர்த்து மில்லிங்கை செய்யலாம் நீங்கள் காம்போசிட் மெட்டீரியல் உருவாக்குகிறீர்கள் ஏனெனில் இவைகள் வேறுபட்ட மெட்டீரியல் அதனால் இது காம்போசிட் மெட்டீரியல் எல்லாவற்றுக்கும் மேலாக அதை உடைக்கவும் செய்கிறீர்கள் நீங்கள் உருவாக்கிய காம்போசிட் மெட்டீரியல் நானோ அளவில் இருப்பதால் இது நானோ காம்போசிட் வேறுபட்ட பொருட்களைக் கொண்டு பால் மில்லிங்கில் என்ன நிறைவேற்ற முடியும் இதற்கு என்ன முக்கியத்துவம் உள்ளது வேறுபட்ட மெட்டீரியல் கலப்பதால் நமக்கு என்ன நன்மை இதற்குப் பல காரணங்கள் இருந்தாலும் இந்த செயல்முறையை உபயோகிப்பதற்கு நீங்கள் விரும்பும் காரணம் ஜீனர் பின்னிங் என்று அழைக்கப்படுகிறது பொதுவாக ஒரு கிரெயின் அமைப்பில் நிறைய கிரெயின்கள் grains இருக்கக்கூடும் இதனிடையே ஒரு கடினமான மெட்டீரியல் இருக்கும் இங்கே இருப்பது ஒரு கடினமான மெட்டீரியல் இதே மாதிரி பல கடினமான மெட்டீரியல்கள் இருக்கலாம் அப்பொழுது அதன்மேல் இந்த கிரெயின்கள் இருக்கும் நீங்கள் இதை பிளாஸ்டிக் டிபார்மேசனுக்கு உட்படுத்தும்போது கிரெயின்கள் உடைகின்றன எனவே இந்தக் கிரெயின்கள் அதன் வடிவத்தை மாற்ற முயலுகின்றன ஏனெனில் அதன்மேல் மூலக்கூறுகளின் இடமாறுதல் நடைபெறுகிறது கிரெயின்கள் அதன் வடிவத்தை மாற்ற முயலும்போது அதன்மேல் கொடுக்கப்படும் அழுத்தம் இந்த ஈல்டு பாயிண்ட் அழுத்தத்தை விட அதிகமாக இருக்கும் கிரெயின் பவுண்டரியில் உள்ள கடினமான மெட்டீரியல்கள் உடைக்கிறது இது ஜீனர் பின்னிங் அழைக்கப்படுகிறது கிரெயின் பவுண்டரியை அதன் நிலையிலேயே வைத்து அது நகராமல் ஒரே இடத்தில வைக்கிறது இதனால் கிரெயின் பவுண்டரி திரும்ப வேண்டியுள்ளது முன்புறமாக நகர்வதற்கு இது அதன் வடிவத்தை மாற்ற வேண்டியுள்ளது இதனால் வேலையின் அளவு அதிகரிக்கிறது அதன் வடிவத்தை மாற்றுவதற்கு முன்னர் நாம் செய்யும் வேலையால் இந்த மெட்டீரியல் கடினமாகவும் வலிமையாகவும் மாறுகிறது வலிமையான மற்றும் கடினமான மெட்டீரியல்களை பெறும் இந்த நன்மைக்கு ஜீனர் பின்னிங் என்று பெயர் இதன் மூலம் கடினமான இரண்டாவது பேசை எளிதில் அறிமுகப்படுத்துகிறோம் மற்ற செயல்பாடுகளில் உள்ளது போலவே பைன் மெட்டீரியல்கள் எடுத்துக்காட்டாக நீங்கள் 5 முதல் 8 மிருதுவான மெட்டீரியலை பரப்பும்போது அவை ஒரே மாதிரியாக பரவுகின்றன இவைகள் கிரெயின்களை ஒருங்கிணைத்து நகர விடாமல் வைப்பதில் மிகவும் திறமையாக உள்ளன ஆகையால் வேறுபட்ட மெட்டீரியல்களை உடைப்பதிலும் அவற்றை கலப்பதிலும் இவை மிகவும் மிகவும் செயல்திறன் வாய்ந்தவை ஆக இருப்பதால் காம்போசிட் மெட்டீரியல் உருவாக்க முடிகிறது கிடைக்கக்கூடிய நானோ காம்போசிட் மிகவும் வலிமை வாய்ந்ததாக உள்ளது அதிசக்தி பால் மில்லை பயன்படுத்தி நீங்கள் பல்வேறு செயல்களை நிறைவேற்ற முடியும் மேலும் மிகச்சரியான மெட்டீரியல்களை தேர்ந்தெடுத்து உபயோகிக்க முடியும் நேர செயல்பாட்டில் பால் மில்லிங் டேட்டா எவ்வாறு காணப்படுகிறது முதலாவதாக எந்த டேட்டாவை ஆராய்கிறோமோ அந்த பண்பை தேட வேண்டும் நீங்கள் ஹார்டுனஸ் அல்லது எலக்ட்ரிகல் கண்டக்டிவிட்டி இவற்றில் ஏதாவது ஒரு பண்பை தெரிந்துகொள்ள முயற்சிக்கிறீர்கள் ஆனால் இந்த மாதிரியான செயல்பாடுகளுக்கு ஒரு தொழில்நுட்பம் பால் மில்லிங்கில் பயன்படுத்தப்படுகிறது அது எக்ஸ் டி அதாவது எக்ஸ் ரே டைபிராக்சன் நான் ஏற்கனவே இதை பற்றி கொஞ்சம் பேசியுள்ளோம் முக்கியமாக நேனோ அளவில் உருவான பீக் பிராடனிங் பற்றி நான் கூறியுள்ளேன் நாம் அதையும் இங்கே உபயோகிக்கப் போகிறோம் பலர் இப்போது கிரிஸ்டல் அல்லது கிரெயின் அளவை குறைப்பதற்காக பால் மில்லை பயன்படுத்துகிறார்கள் அவர்களின் படிப்பில் ஸ்டாண்டர்ட் ஆக பால் மில் ஓட ஆரம்பித்த பிறகு ஒவ்வொரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை சிறிய அளவு சாம்பிளை எடுத்து அதை ஸ்கேன் செய்கிறார்கள் வழக்கமான ஸ்கேனில் Y அச்சில் இன்டென்சிட்டி X அச்சில் 2θ நாம் டேட்டா வை ஒரு மணி நேரம் அல்லது இரன்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை எடுக்கிறோம் இங்கே நான் ஒரு படத்தின் மூலம் இதை விளக்குகிறேன் நாம் இங்கே பார்ப்பது 2θ எல்லைக்குள் 2 உச்சிகள் இதைத்தான் முதலில் நாம் ஆராய இருக்கிறோம் இப்போது டைம் ஜீரோ என்று மார்க் செய்கிறார்கள் ஒரு மணி நேரம் பால் மில்லிங் செய்தபிறகு அந்த டேட்டாவை பெறுகிறோம் அந்த டேட்டா y அச்சில் ஆர்பிட்டரி அளவில்அமைந்துள்ளது ஆர்பிட்டரி அளவில் டேட்டாவை பெறுவதற்கும் காரணம் இது எவ்வளவு தூரம் இந்த டேட்டாவை பொருத்தது என்பதை அறிவதற்காக டிடெக்டருக்கு வரும் போட்டான்களை எண்ணிக்கையில் வைத்துக்கொள்கிறது நீங்கள் சாம்பிளில் இருந்து மெதுவாக டேட்டாவை எடுத்தால் நிறைய எண்ணிக்கையில் போட்டான்களை பெறலாம் ஆனால் நீங்கள் வேகமாக டேட்டாவை எடுத்தால் குறைந்த எண்ணிக்கையிலேயே போட்டான்களை பெறமுடியும் ஆனால் ரிலேட்டிவ் போட்டான் எண்ணிக்கை மாறுவதில்லை வழக்கமாக கருதுவது என்னவென்றால் நாம் மிகச்சரியான மதிப்பைப் பற்றி கவலைப்படத் தேவையில்லை நமக்கு ரிலேட்டிவ் போட்டான் மதிப்பு இருந்தாலே அதுவே முக்கியமானதாகும் எனவே எப்படி இந்த டேட்டா டைம் ஜீரோவில் இருந்தது அதன் பிறகு ஒரு மணி நேரம் பால் மில்லிங் செய்தபிறகு இவ்வாறாக உள்ளது நீங்கள் என்ன இங்கே காண்கிறீர்கள் ஒரு மணி நேரத்தில் உச்சி நிலை மாறவில்லை என்று வைத்துக் கொள்வோம் இதனால் உங்கள் சாம்பிள் பாதுகாப்பாக உள்ளது பொதுவாக உச்சி நிலை மாறவில்லை என்றால் சாம்பிலில் அழுத்தம் இல்லை என்று பொருள் இரண்டு உச்சிகளிலும் 2θ மதிப்பு மாறுபடுவதில்லை நீங்கள் இங்கே காண்பது உச்சிகள் சிறிது அகலமாக உள்ளன இதன் அர்த்தம் என்னவென்றால் நீங்கள் மெட்டீரியலை உடைத்து நேனோ அளவில் பெற்றுள்ளீர்கள் அதாவது மிகச் சிறிய துகள் அளவு மெட்டீரியலை பெற்றுள்ளீர்கள் நீங்கள் மேலும் 2 உச்சிகளுக்கு இடையேயான உயரங்களை பார்த்தால் இவற்றின் ரிலேட்டிவ் உயரம் மாறாமல் உள்ளதை காணமுடியும் இங்கே நான் உங்களுக்கு ஒரு கருத்தை சொல்வதற்காக படத்தை மிகைப்படுத்தி காட்டியிருக்கிறேன் நீங்கள் இங்கே உயரமான உச்சி அகலமான உச்சிகளாக மாறுவதை காணமுடியும் அகலமான உச்சியின் அர்த்தம் என்னவென்றால் மிகச் சிறிய கிரிஸ்டல் அளவை நிறைவேற்றி இருக்கிறீர்கள் எனவே வழக்கமாக யாராவது இந்தவிதமான வேலையை நானோ மெட்டீரியல் உருவாக்க செய்வதென்றால் அவர்கள் இது மாதிரியான டேட்டாவை காட்டுகிறார்கள் எக்ஸ் ரே ஸ்கேன்களின் அணி ஒன்றின் மேல் ஒன்றாக இருப்பதை பெறுகிறார்கள் இதன் மூலமாக உச்ச நிலையைப் பொருத்து என்ன நிகழ்கிறது மெட்டீரியல் தூய்மை எவ்வாறு உள்ளது என்பதையும் பகுப்பாய்வு செய்கிறார்கள் வழக்கமாக பால் மில்லிங்கின் அர்த்தம் என்னவென்றால் மெட்டீரியல் திரும்பத் திரும்ப நீங்கள் ஹேமரிங் செய்கிறீர்கள் அதனால் மெட்டீரியலில் ஒரு அழுத்தம் உருவாகிறது இந்த அழுத்தத்தை குறைப்பதற்கு எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லை இதற்கு இடம் அளித்தே ஆக வேண்டும் இதனடிப்படையில் கிரிஸ்டல் அளவு அதன் அகலம் இதைப்பற்றிய டேட்டா கூறமுடியும் அதனால் கிரிஸ்டல் அளவை பால் மில்லிங் நேர செயல்பாட்டில் குறிப்பிடும் ஒரு வரைபடத்தை உருவாக்க முடியும் இந்த வரைபடத்தை சில பயன்பாட்டுக்காக உபயோகிக்கலாம் எனவே மிருதுவான மெட்டீரியல்களை பெற மேலும் கடினமான மெட்டீரியலை நேனோ அளவிலும் அல்லது நீங்கள் விரும்பும் வேறு சில அளவுகளிலும் தருவதற்கு தோராயமாக எவ்வளவு நேரம் நீங்கள் பால் மில்லிங் செய்ய வேண்டியிருக்கும் என்பதையும் சொல்ல முடியும் இதுதான் வழக்கமான பால் மில்லிங் டேட்டா என்பதை இங்கே நான் காட்டியுள்ளேன் நானோ காம்போசிட்டுகளின் ஒரு முக்கிய பிரச்சினை டிஸ்பர்சன் என்பது அதன் அர்த்தம் என்ன இது ஒரு மேட்ரிக்ஸ் இன்னொரு மேட்ரிக்ஸ் சாம்பிள் இங்கு உள்ளது இதில் பைன் துகள்கள் உள்ளன இந்த ஒரு ஒரு சாம்பிள் துகள்கள் சரியாக பரவாமல் உள்ளன நீங்கள் பார்ப்பது சிறிய இழை மாதிரி உள்ள கார்பன் நானோ டியூபுகள் இதன் அர்த்தம் என்னவென்றால் மூன்று முதல் 4 சதவீதம் வரை நானோ மெட்டீரியல் மீதம் உள்ளது மேட்ரிக்ஸ் மெட்டீரியல் இது மேட்ரிக்சில் சீராக பரவாமல் உள்ளது நாம் இங்கே அதை ஒப்பிட்டுப் பார்க்கிறோம் இந்த இரண்டு நிலையிலும் டிஸ்பர்சன் மிகவும் வேறுபட்டு உள்ளதை நீங்கள் காணமுடியும் காம்போசிட் மெட்டீரியல் உருவாக்கும்போது இந்த நேனோ ஸ்கேல் மெட்டீரியல் மேட்ரிக்ஸ் சீராக பரவுதல் என்பது மிகவும் சவாலான விஷயம் இந்த இரண்டு விதமான நிலைகளிலும் நேனோ ஸ்கேல் மெட்டீரியல் இருந்தாலும் ஒரு நிலையில் உள்ள நேனோ மெட்டீரியல் இன்னொரு நிலையை ஒப்பிடும்போது ஒரே இடத்தில் தங்கி அஃகுளோரோமைட் ஆகிறது எனவே நீங்கள் டிஸ்பர்ஷன் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் இந்த சவாலான டிஸ்பர்ஷன் பற்றி அறிந்துகொள்ள எப்போதும் அல்ட்ராசோனிக்கேசன் என்ற தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது அல்ட்ராசோனிக்கேசன் என்பது ஒரு ஸ்டாண்டர்ட் தொழில்நுட்பம் இதில் பலவிதமான பொருட்கள் வேறு பொருட்களின் மீது பரப்புவதை ஒரு அல்ட்ராசானிக் அதிர்வெண் மூலம் செய்யலாம் அடிப்படையில் இது 20 கிலோ ஹெர்ட்ஸ் அல்லது அதற்கு மேல் அதிர்வெண் கொண்ட ஒரு ஒலி அலை நமது காதுகளால் 20 ஹெர்ட்ஸ் முதல் 20 கிலோ ஹெர்ட்ஸ் வரை உள்ள அதிர்வெண் மட்டுமே கேட்க முடியும் இந்த அதிர்வெண்ணுக்கு மேல் உள்ளவை அல்ட்ராசோனிக் அதிர்வெண் எனப்படும் இந்த 20 கிலோ ஹெர்ட்ஸ் அதிர்வெண் திரேஷால்டு அதிர்வெண் இந்த அல்ட்ரா சவுண்ட் என்ன செய்கிறது இது திரவத்தின் வழியே பல்சுகளின் தொகுப்பை அனுப்புகிறது இந்த பல்சுகள் கம்ப்ரசிவ் பல்சுகள் ஆகும் இது அனுப்பும் அதிர்வெண் 20 கிலோ ஹெர்ட்ஸ் அதிர்வெண் இந்தத் திரவமாக நாம் தண்ணீரை எடுத்துக் கொள்கிறோம் இந்த தண்ணீர் இழுக்கவும் அமுக்கவும் படுகிறது இதனால் குமிழிகள் உருவாகின்றன விரிவடையும் போது நீர்க்குமிழிகள் உருவாகின்றன தொடர்ச்சியாக நீரை இழுப்பதினாலும் அமுக்குவதினாலும் இந்த குமிழிகள் பெரியதாக மாறுகின்றன ஒரு கட்டத்தில் இந்த குமிழிகள் வெடித்து அதன்மூலம் அதிக அளவில் சக்தியானது வெளிப்படுகிறது நீர்க்குமிழிகள் இவ்வாறு உருவாகி பின்பு பெரிதாகி உடையும் செயல் காவிடேஷன் என்றழைக்கப்படுகிறது இந்த மைக்ரோ நீர்க்குமிழி வெடிப்பு செயலானது முழு திரவத்திலும் நடைபெறுகிறது இந்த உடைப்பினால் காவிடேஷன் நிகழும்போது சில மைக்ரோ பகுதிகளில் அதிக அளவு வெப்பமும் அழுத்தமும் உருவாகிறது சில நூறு பார்களில் அழுத்தமும் சில ஆயிரம் டிகிரியில் வெப்பநிலையும் இங்கே காணமுடியும் நீங்கள் இந்த அல்ட்ரா சோனிகேஷனை ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு மேல் செய்தால் சாம்பிள் ஒரு பாம் போல் ஆகிவிடும் இது ஒரு முக்கியமாக நடைபெறும் நிகழ்வு இந்த அல்ட்ராசோனிகேஷனை பயன்படுத்தி வேறு சில செயல்களை செய்யலாம் இந்த அதிசக்தியை பயன்படுத்தி வெல்டிங் செய்ய முடியும் இந்த வெடிப்பு நிகழும்போது திடீரென்று சக்தி வெளிப்படுகிறது இது மெட்டீரியலை தள்ளவும் அழுத்தவும் செய்கிறது இது நானோ மெட்டீரியலை பரப்புவதற்கு மிகவும் செயல்திறன் கொண்ட தொழில் நுட்பமாகும் இந்த அதிக மேற்பரப்பு சக்தியால் நானோ மெட்டீரியல் அஃகுளோரோமைட் ஆக முயற்சிக்கிறது ஆனால் அல்ட்ரா சோனிகேஷன் அதிர்வெண்ணைக் கொண்டு நாம் அதை வெளியே தள்ள முடியும் ஆனால் இதை சில மாறுதலுக்கு உட்படுத்தி கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் செய்ய வேண்டும் என்று பல படிப்பினைகள் கூறுகின்றன இந்த செயலை அதிகமாக செய்யும்போது அதிக எனர்ஜி வெளிப்பட்டு அதன் மூலமாக லோக்கல் வெல்டிங் நடைபெறுகிறது எனவே உண்மையில் அஃகுளோரோமைட்டை தவிர்ப்பதற்கு பதிலாக அதை ஒரு வகையில் ஊக்கப்படுத்துகிறோம் ஆனாலும் இது பொதுவாக ஒரு மாட்ரிக்சில் நானோ மெட்டீரியலை பரப்புவதற்கு சிறந்த செயலாகும் பாத் வகையில் இரண்டு வித வெரைட்டிகள் உள்ளன ஒரு பெரிய டப்பை எடுத்து அதை நீரால் நிரப்பி அதில் ஒரு பீக்கரை வைக்க வேண்டும் இந்த பீக்கரில் எந்த மெட்டீரியலை பரப்ப வேண்டுமோ அதை எடுத்துக் கொள்ள வேண்டும் அதிக அதிர்வெண்ணால் அதிர்வு ஏற்பட்டு பார்டிகிள் பரவுதல் நடைபெறுகிறது இன்னொரு வகையான பாத் வகையில் ஒரு ப்ரொபு அல்லது ராடு உள்ளது அதன் முனையில் அதிர்வு வெளிப்படுத்த வேண்டும் அதன் முனை பீக்கரின் உள்ளே உள்ள நீர் அல்லது வேறு ஏதேனும் திரவத்தில் மூழ்கி இருக்குமாறு செய்ய வேண்டும் இதன் மூலம் பார்டிகிள் பரவுகிறது முக்கிய வேறுபாடு என்னவெனில் சக்தியின் செறிவு ப்ரோப் வகையில் அதிகமாக இருப்பதால் துகளை பரப்புவதில் உதவியாக உள்ளது எனவே இந்த தொழில் நுட்பங்கள் உதவியால் நாம் துகளை பரப்புகிறோம் நான் இங்கே ஒரு ரெபெரென்ஸ் காட்டுவதோடு இந்த வகுப்பை முடிக்கிறேன் நானோ காம்போசிட்டுகள் அவற்றின் உருவாக்கம் பால் மில்லிங் போன்ற தொழில் நுட்பங்கள் அவற்றில் உள்ள சவாலான விஷயங்கள் டிஸ்பர்சன் போன்ற சவால்களை தீர்க்கும் பல விஷயங்களை யெல்லாம் பற்றி இந்த வகுப்பில் நாம் பார்த்தோம் இந்த ரெபெரென்சில் நீங்கள் பார்க்கும் தலைப்பு "மெக்கானிக்கல் அண்ட் எலெக்ட்ரிக்கல் ப்ராபர்டீஸ் ஆப் காப்பர் டேன்டலம் நானோ காம்போசிட்ஸ் பிரிப்பேர்டு பை ஹை எனர்ஜி பால் மில்லிங்" எலக்ட்ரிகல் சுவிட்ச் தயாரிக்க தேவையான மெட்டீரியல்களை பற்றி இதில் சொல்லப்பட்டிருக்கிறது எலக்ட்ரிகல் சுவிட்ச்சுகளில் பயன்படும் மெட்டீரியல் நல்ல வெப்பக் கடத்தியாகவும் மற்றும் நல்ல கடினமான பொருளாகவும் இருக்க வேண்டும் ஏனெனில் சுவிட்ச்சுகள் தொடர்ந்து பயன்படுதப்படுவதால் இவை எளிதில் தேய்மானம் ஆகக் கூடாது Refer Time 2400 ஒரு பண்பை மேம்படுத்தும்போது இன்னொரு பண்பு குறையாமல் வைப்பது எப்படி என்பதை இந்த ரெபிரன்சில் தெளிவாக காட்டியிருக்கிறார்கள் அதன் தகவல் வழங்கியிருப்பதும் மிகவும் சிறப்பு அம்சம் நீங்கள் இந்த ரெபிரான்ஸை பார்க்க நேர்ந்தால் அதில் நானோ காம்போசிட்டுகள் அவற்றின் உருவாக்கம் காம்போசிட்டுகளின் பயன்பாடு பற்றி தெளிவாக படம்பிடித்து இருக்கிறார்கள் பொதுவாக நானோ காம்போசிட்டுகள் நிறைய பேஸுகளை கொண்டுள்ளன நானோஸ்கேல் பால் மில்லிங் அவற்றை உடைக்க பயன்படுகிறது வழக்கமான பால் மில்லை விட ஹை எனர்ஜி பால் மில்லிங் பைன் பார்ட்டிகிள்களை தருகிறது ஏனெனில் ஈர்ப்பு விசையோடு இம்பாக்ட் விசையும் சேர்ந்து உடைப்பதால் பைன் பார்ட்டிகிள்களை தருகிறது பால் மில்லிங் அல்லது ஹை எனர்ஜி பால் மில்லிங் இரண்டிலும் கடைசி தயாரிப்பில் இம்பியூரிடி இருக்கலாம் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் நீங்கள் எக்ஸ் ரே டைபிராக்சன் செய்யும்போது புதிய உச்சிகள் தோன்றாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பதையும் அப்படி உச்சிகள் தோன்றினால் அது இம்பியூரிடியை குறிப்பிடுகிறது என்பதையும் பார்த்தோம் எந்தவொரு நானோ காம்போசிட்டிலும் நீங்கள் இரண்டு விதமான பேஸுகளை காணலாம் நானோ காம்போசிட்டின் ஒரு பிரச்சினை டிஸ்பர்சன் இது முக்கியமான ஒன்று நீங்கள் இதை சமாளித்தாக வேண்டும் மற்றொன்று அல்ட்ராசோனிக்கேசன் அடுத்த வகுப்பில் இதன் சுருக்க உரையை காண்போம் மேலும் வேறு சில குறிப்புகளையும் அடுத்த வகுப்பில் காணலாம்